செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடநெறியில் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் இந்த செயல் விளக்கம் பார்மேட் ஸ்டிரிங் பாதிப்புகளுக்கானது பார்மேட் ஸ்டிரிங் பாதிப்புகளின் கோட்பாட்டை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மற்றும் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன அவை கோட்பாட்டில் நாம் எடுத்துள்ளோம் எனவே இந்த விரிவுரையில் இந்த எடுத்துக்காட்டுகளை காண்பிப்போம் எனவே இந்த விஷயத்திற்கான குறியீடுகள் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துடன் வரும் விர்ச்சுவல் பாக்ஸ் இல் கிடைக்கின்றன எனவே நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் ஐ பதிவிறக்கம் செய்து இந்த குறிப்பிட்ட கோப்பகமான NPTEL Codes module6 ஐப் பார்க்கலாம் இந்த கோப்பகத்தில் பார்மேட் ஸ்டிரிங் பாதிப்பு தொடர்பான அனைத்து குறியீடுகளும் உங்களிடம் உள்ளன எனவே முதல் ஒரு print2 c ஐ திறப்போம் மற்றும் நீங்கள் இங்கே பார்ப்பது மிகச் சிறிய நிரலாகும் இங்கு மெயின் ஆனது இங்கே தொடங்குகிறது 100 பைட்டுகளின் யூசர் ஸ்டிரிங் User String உள்ளது மற்றும் இந்த யூசர் ஸ்டிரிங் மெயின் தொகுப்பு செயல்பாட்டைப் பயன்படுத்தி 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கே ஒரு strcpy உள்ளது இப்போது இந்த strcpy யூசர் ஸ்டிரிங் இல் user string 40a00408 உடன் நிரப்புகிறது அங்கே ஆறு x கள் உள்ளன பின்னர் ஒரு s உள்ளன இறுதியாக ஒரு printf யூசர் ஸ்டிரிங் user string உள்ளது printf க்கான முதல் ஆர்க்யுமன்ட் ஒரு பார்மேட் ஸ்பெசிபையர் ஆகும் என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த நிரலில் ஒரு பாதிப்பு உள்ளது ஏனெனில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள printf பார்மேட் ஸ்பெசிபையர் அடிப்படையில் யூசர் ஸ்டிரிங் இல் user string உள்ளது எனவே இந்த நிரலின் நோக்கம் printf செயல்படும் முறையை நாம் கையாள முடியும் என்பதை நிரூபிப்பதாகும் எனவே இந்த செய்தி திரையில் காண்பிக்கப்படும் ஒரு டாப் செக்ரெட் top secret செய்தி எனவே இந்த திட்டத்தில் எங்கும் முழுதளாவிய மாறி s பயன்படுத்தப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் இருப்பினும் இந்த நிரலை தொகுத்து இயக்கும் போது முழுதளாவிய செக்ரெட் செய்தியைப் பெறுவோம் எனவே அதை செய்வோம் இப்போது நிரலை இயக்க நாம் இதை மேக் கிளீன் பின்னர் மேக் செய்ய வேண்டும் நாம் ஆர்வமாக உள்ள நிரல் print2 ஆகும் எனவே நாம் print2 ஐ இயக்குவோம் மேலும் சில கூடுதல் மதிப்புகள் அச்சிடப்படுகின்றன இறுதியாக இது திரையில் காண்பிக்கப்படும் ஒரு டாப் செக்ரெட்top secret செய்தி எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் யூசர் ஸ்டிரிங் இல் user string இருக்கும் இந்த பார்மேட் ஸ்பெசிபையர் இல் ஏதோ உறுதியற்றவாறு போய்க்கொண்டிருக்கிறது எனவே எப்படியாவது இந்த முழுதளாவிய மாறி அல்லது இந்த முழுதளாவிய தரவு திரையில் அச்சிடப்படுகிறது எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை விசாரிக்க ஜி பி உடன் செய்வோம் எனவே ஜி பியில் நிரலை இயக்குவோம் அதற்கு மேல் ஒரு இடைவெளியைக் குறிப்பிடுகிறோம் எனவே 16 வது வரிசையில் இடைவெளியைக் குறிப்பிடுகிறோம் நாம் உண்மையில் printf க்குள் நுழைவதற்கு முன்பு சில முக்கியமான விஷயங்களை கவனிப்போம் முதலில் முழுதளாவிய மாறி s இன் முகவரியை பின்வருமாறு தீர்மானிக்க முடியும் gdbpxs 804a040 மதிப்பைக் கொண்டுள்ளது மற்றும் தற்போது இந்த ஸ்டிரிங் ஐ பார்க்கவும் மற்றும் ஸ்டிரிங் இல் குறியிடப்பட்டிருப்பது s இன் அதே மதிப்பு எனவே இது சிறிய இந்திய குறியீட்டில் குறிப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் இங்கிருந்து தொடங்குவதிலிருந்து செய்தீர்கள் எனவே இது 0804a040 ஆகும் இதுவே சரியாக s இன் முகவரி நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் மெயின் ஐ பிரித்தெடுப்பதாகும் மேலும் இங்கே printf க்கான அழைப்பு இருப்பதைக் காண்போம் இந்த நிகழ்வில் printfPLT இந்த குறிப்பிட்ட நினைவக இடத்தில் உள்ளது மற்றும் 0804851b திரும்ப இடத்தில் உள்ளது எனவே இதை நாம் கவனிக்க முடியும் எனக்கு இங்கே ஒரு நோட்பேட் உள்ளது printf இலிருந்து முகவரியிலிருந்து திரும்பும் முகவரி திரும்பும்போது முகவரியை 0804851b எனக் குறிப்பிடவும் சரி நாம் உண்மையில் பார்க்கும் அடுத்த விஷயம் யூசர் ஸ்டிரிங் இன்user string முகவரி எனவே அது gdb p x user string என்பது ffffcf48 ஆகும் இது யூசர் ஸ்டிரிங் இன் user string முகவரி சரி எனவே ஒற்றை படி என்று சொல்லலாம் சரியாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நாம் si உடன் ஒற்றை படி மற்றும் நாம் இன்னும் செயல்படுத்துகிறோம் எனவே நாம் printfPLT க்கு செல்கிறோம் நாம் லோடர்க்கு செல்கிறோம் இப்போது நாம் printf இல் நுழைந்துள்ளோம் இப்போது இந்த கட்டத்தில் ஸ்டேக் இல் என்ன இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே பின்வரும் gdbx19x esp ஐ நாம் அவ்வாறு செய்கிறோம் மற்றும் ஸ்டேக்கில் நாம் முதலில் அடையாளம் காண்பது திரும்பும் முகவரி சேமிக்கப்பட்ட இடம் 084851b இல் திரும்பும் முகவரி உள்ளது என்பதை நினைவில் கொள்க இது அடிப்படையில் இங்கே உள்ளது இந்த திரும்ப முகவரிக்கு முன் ஒரு சொல் printf க்கான ஆர்கியுமென்ட் உள்ளது எனவே ffffcf48 என்பது அடிப்படையில் printf க்கான ஆர்கியுமென்ட் ஆகும் இது முக்கியமாக யூசர் ஸ்டிரிங் இன் user string முகவரி இப்போது printf இயக்கும் போது என்ன நடக்கும் என்ன நடக்கிறது என்றால் அது முதல் ஆர்கியுமென்ட்ஐ படிக்கிறது இது யூசர் ஸ்டிரிங் இன் user string முகவரி அது அந்த குறிப்பிட்ட இடத்திற்குச் சென்று ffffcf48 மற்றும் ஸ்டிரிங் இன் உள்ளடக்கங்களை அச்சிடத் தொடங்கும் எனவே எடுத்துக்காட்டாக இது யூசர் ஸ்டிரிங் user string இன் உள்ளடக்கங்களுக்குச் சென்று 0804a040 என்ற முதல் வார்த்தையை அச்சிடுகிறது பின்னர் அடுத்த தேவை x என்று பார்க்கும் எனவே ஒரு x இருக்கும்போது அது ஸ்டேக் இல் இருக்கும் அடுத்த ஆர்கியுமென்ட் ஐ எடுத்து அச்சிடும் என்று அர்த்தம் யூசர் ஸ்டிரிங் user string ஐ தவிர வேறு எந்த ஆர்க்யுமன்ட்களையும் இங்கே நாம் குறிப்பிடவில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த முதல் ஆர்கியுமென்ட்ற்கு முன் 4 பைட்டுகள் இரண்டாவது ஆர்கியுமென்ட் இருக்கும் இடமாகும் எனவே காட்சி 00000000 ஆக இருக்கும் என்று கருதப்படுகிறது இதேபோல் இரண்டாவது x printf இல் இது ஸ்டேக்கிலிருந்து மூன்றாவது ஆர்கியுமென்ட் ஆக இருக்க வேண்டும் என்று கருதுகிறது எனவே 64 அச்சிடப்படுகிறது இதேபோல் நான்காவது x இந்த f7e978fb ஐ அச்சிடுகிறது ஏனெனில் printf யூசர் ஸ்டிரிங் user string ஐ பாகுபடுத்துகிறது இது முதலில் இந்த 0804a040 இடத்தின் உள்ளடக்கங்களை அச்சிடும் மேலும் இது தொடர்ந்து இந்த ஸ்டிரிங் ஐ பாகுபடுத்தி x இருப்பதைக் காணும் எனவே ஒரு x இருக்கும்போது நீங்கள் இரண்டாவது ஆர்கியுமென்ட் ஐ printf க்கு அச்சிட விரும்புகிறீர்கள் என்று எதிர்பார்க்கிறது எனவே இது இரண்டாவது ஆர்கியுமென்டிற்காக ஸ்டேக்கைப் பார்க்கிறது இப்போது இந்த ffffcf48 இடத்தில் முதல் ஆர்கியுமென்ட் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இரண்டாவது ஆர்கியுமென்ட் இதற்கு நான்கு இடங்களுக்கு முன்னால் இருக்கும் அது ffffcf34 இல் உள்ளது மற்றும் printf அனைத்து பூஜ்ஜியங்களை கொண்ட இந்த மதிப்பை எடுத்து திரையில் காண்பிக்கும் இதேபோல் இரண்டாவது x printf நிகழ்வில் நீங்கள் மூன்றாவது ஆர்கியுமென்ட் அச்சிட விரும்புகிறீர்கள் என்று கருதும் எனவே இது 0x000000 மற்றும் 64 ஐ ஸ்டேக்கிலிருந்து எடுக்கும் இதே போல் நான்காவது ஐந்தாவது மற்றும் ஐந்தாவது ஆர்கியுமென்ட் f7e978fb மற்றும் ffffcf6c மற்றும் ffffd06c ஆக இருக்கலாம் இறுதி விஷயம் ஆறாவது ஆர்கியுமென்ட் இல் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் உங்களுக்கு s உள்ளது மற்றும் நேரம் printf இந்த மதிப்பு 0804a040 என்ற ஆறாவது ஆர்கியுமென்ட்ப் பார்க்கும் நீங்கள் ஒரு s ஐக் குறிப்பிட்டுள்ளதால் இது இந்த மதிப்பை ஒரு முகவரியாக விளக்குகிறது மற்றும் அந்த முகவரியின் உள்ளடக்கங்களை அச்சிட முயற்சிக்கிறது எனவே இந்த விஷயத்தில் அடிப்படையில் மதிப்பு s இன் முகவரி ஆகும் அதாவது s இன் முகவரி இங்கே உள்ளது எனவே முழுதளாவிய மாறி s உடன் தொடர்புடைய இந்த செய்தியை printf அச்சிடும் எனவே திரையில் காணப்படுவது பூஜ்ஜியங்கள் 64 இந்த f7 ffff போன்ற ஸ்டேக்கின் உள்ளடக்கங்களுடன் தொடர்புடைய சில ஜங்க் மதிப்புகளாக இருக்கும் எனவே இறுதியாக மற்றும் s உடன் ஒத்திருக்கும் ஸ்டிரிங் இது அச்சிடப்படும் ஒரு டாப் செக்ரெட் top secret செய்தி ஆகும் எனவே தொடரலாம் மற்றும் printf உண்மையில் அச்சிடுவதைப் பார்ப்போம் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்ப்பது இது தான் இந்த முதல் x உடன் ஒத்திருக்கும் ஸ்டேக்கில் 0 இந்த குறிப்பிட்ட 0 உடன் ஒத்திருக்கிறது 64 இது தற்போதுள்ள இரண்டாவது ஆர்கியுமென்ட் உடன் ஒத்திருக்கிறது மேலும் 64 உண்மையில் காண்பிக்கப்படுவது உங்களுக்குத் தெரியும் அதே போல் ஸ்டேக்கின் மற்ற உள்ளடக்கங்களும் f7e978fb ffffcf6c மற்றும் ffffd06c போன்றவை காண்பிக்கப்படும் இறுதியாக நம்மிடம் ஸ்டிரிங் உள்ளது இது ஒரு டாப் செக்ரெட் top secret செய்தி ஆகும் இப்போது இதைவிட ஒரு சிறந்த வழி உள்ளது இதைச் செய்வது ஒரு குறுகிய வழியாகும் இது print2a c கோப்பில் உள்ளது அங்கு குறியீடு சரியாக ஒரே மாதிரியாக இருக்கும் எவ்வாறாயினும் இந்த யூசர் ஸ்டிரிங் ஐ user string நாங்கள் குறிப்பிடும் முறையை மாற்றியுள்ளோம் எனவே அடிப்படையில் நாம் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் 0804a040 என்ற s முகவரியை நாங்கள் வழங்கியுள்ளோம் எனவே இது முன்பு செய்ததைப் போலவே உள்ளது பின்னர் ஸ்டேக்கில் ஆறாவது ஆர்கியுமென்ட் ஐ எடுக்க printf ஐ கட்டளையிடுகிறோம் எனவே இந்த வழக்கில் ஆறாவது ஆர்கியுமென்ட் திரையில் s அச்சிடுவதற்கு ஒத்திருக்கிறது இந்த print2a நிரலை இயக்கினால் ஸ்டேக்கிலிருந்து இந்த இடைநிலை தரவு அனைத்தும் அச்சிடப்படாமல் அதே முடிவைப் பெறுகிறோம் எனவே இங்கே 0804a040 என்ற முதல் தரவைப் பெறுகிறோம் பின்னர் அது நேரடியாக ஆறாவது நுழைவு அல்லது ஆறாவது ஆர்கியுமென்ட்டிற்கு செல்லுகிறது மேலும் டாப் செக்ரெட் top secret செய்தி திரையில் அச்சிடப்படுவதற்கு காரணமாகிறது நன்றி